ஸ்லைடு டைம் 0013 ஐ பார்க்கவும் உங்கள் அனைவருக்கும் தெரியும் வெல்க்ரோ இது BP மீட்டருக்குப் பயன்படுகிறது சில நேரங்களில் இது கடிகாரங்களில் உள்ளது மற்றும் அனைத்தையும் கொண்டுள்ளது எனவே ஜார்ஜ் டி மெஸ்டல் காகுல்புர்ஸ் என்ற ஒருவகை செடி அவரது ஜீன்ஸ் பேண்ட்டில் ஒட்டிகொணட்து அது ஒரு நிலையான தொல்லை அவர் எப்போதும் அதை அகற்ற முயற்சித்தார் பின்னர் அவர் கூறினார் நான் இதை பயன்படுத்த முடியும் ஒரு புதிய தயாரிப்பு கண்டுபிடித்தால் மற்றும் இந்த தொல்லையை ஒரு பயனுள்ள தயாரிப்பாக மாற்ற முடியுமா வெல்க்ரோ இவ்வாறு வந்தது இது ஒரு பெரிய விஷயம் இது ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கிறது ஸ்லைடு டைம் 0044 ஐ பார்க்கவும் அடுத்து பரவாயில்லை நீங்கள் போஸ்ட் இட் PostIt தெரிந்தால் சரியானதா புக்மார்க்கு பல்வேறு நிறங்கள் வடிவங்கள் மற்றும் அளவுகளில் வரும் அகற்றக்கூடிய புக்மார்க்கு எனவே 1974 ஆம் ஆண்டில் அமெரிக்காவில் 3M கார்ப்பரேஷனில் ஆர்ட் ப்ரை இந்த இடுகையை உருவாக்கியது டாக்டர் ஸ்பென்சர் சில்வர் மற்றொரு 3M விஞ்ஞானி ஒரு பிசினாக இருந்த பாலிமர் ஒன்றை உருவாக்கினார் அனைத்து பாலிமர் போலவே கருதப்படுகிறது ஏனெனில் அது தோல்வி என கருதப்படுகிறது இது Fevicol பெவிகால்போன்ற மட்டுமே வெற்றி அவர்கள் இரண்டு யானைகள் இணைக்க வேண்டும் என்று விளம்பரம் செய்தனர் ஆனால் இது நிரந்தரமாக இணைக்க முடியாது ஏனெனில் இது தோல்வி ஆர்ட் ப்ரை கூறினார் ஏதேனும் ஒன்று சேர்க்கப்பட்டிருந்தால் ஆனால் நிரந்தரமாக இணைக்கவில்லை என்றால் அதை நான் ஒரு புக்மார்க்கு காகப் பயன்படுத்தலாம் நான் அதை கோப்புகளை மீது வைக்க முடியும் மற்றும் நான் சில குறிப்புகள் எழுத முடியும் இந்த கோப்பு மற்றும் அனைத்து தயவு செய்து அழிக்க பின்னர் வேலை முடிந்தவுடன் அதை அகற்றலாம் போஸ்ட் இட் PostIt இது ஒரு பெரிய வெற்றிகரமான அலுவலக தயாரிப்பு ஆகும் இந்த பிசின் நிரந்தரமாக அமைக்க வேண்டும் என்று வழக்கமான ஞானம் புறக்கணித்து மூலம் ஆர்ட் ப்ரை வழக்கமான ஞானம் இருந்து விலகி ஒரு வெற்றிகரமான அலுவலகம் தயாரிப்பு சரி இது படைப்பாற்றல் ஒரு உதாரணம் ஜப்பானிய புல்லட் ரயில் பல உதாரணங்களும் உள்ளன புல்லட் ரயில் புல்லட் ரயில்கள் மிக அதிகமான வேகத்தில் பயணிக்கின்றன மணி நேரத்திற்கு 250 கி m ஒரு நகரத்திற்குள் நுழைந்தால் அவர்கள் ஒரு நிலையத்தில் நுழைந்தால் அந்த டநெலிங் எபக்ட் அங்கே இருக்கிறது அவர்கள் நிறைய சத்தம் உண்டாக்கினர் மற்றும் அனைத்து மக்களும் நிலையத்திற்கு அருகில் இருந்தனர் புல்லட் ரயில்கள் அதிக இரைச்சல் ஏற்படுவதாகவும் ஜப்பனீஸ் ஒவ்வொரு 10 நிமிடமும் ஒரு புல்லட் ரயில் சரி பின்னர் JR ஜப்பானிய இரயில்வே இந்த வேலை தொடங்கியது கிங்ஃபிஷர் அதை எப்படிப் பிடிக்கிறது என்பதை அவர்கள் கண்டுபிடித்தனர் பின்னர் எந்த சப்தமும் இல்லாமல் அது சத்தமிட்டால் மீன் தப்பிக்கும் எனவே அது dives டிவிஎஸ் மற்றும் இந்த விஷயம் இது மிகவும் சிறிய சத்தம் செய்கிறது எனவே அவர்கள் ஏரோ டைனமிக் உடல் துல்லியம் அனைத்தையும் கண்டுபிடித்தனர் எனவே இது உயிரியல் ஊக்கம் பெற்ற பொறியியல் மற்றும் ஜப்பானிய இரயில்வே புதிய தலைமுறை ஷிங்கன்சன் அல்லது புல்லட் ரயில் மூக்கு கூம்பு இப்போது ஒரு கிங்ஃபிஷர் குமிழி போன்ற வடிவத்தில் உருவானது அவர்கள் அதை செய்தவுடன் இரைச்சல் கணிசமாக குறைக்கப்பட்டது குடியிருப்பாளர்களிடம் இருந்து எந்தவித புகாரும் இல்லை எனவே நீங்கள் எனவே நீங்கள் இயற்கையிலிருந்து தூண்டுதலையும் கூட பரவாயில்லை ஓட்டம் மற்றும் படைப்பாற்றல் ஓட்டம் உளவியல் ஒரு கருத்து உள்ளது இது முதலில் பேராசிரியர் மிஹலிய சிசிஸ்கிந்த்மஹைலியால் முன்மொழியப்பட்டது இந்த பெயர் உச்சரிக்க மிகவும் கடினமான பெயர் அவர் சிகாகோ பல்கலைக் கழகத்தின் பேராசிரியர் ஆவார் எனவே உங்கள் ஓட்டம் அடிப்படையில் அறியப்படாத சவாரி போல உங்கள் போர்ன்விட்டா மறந்துவிட்டேன் அது அடிப்படையில் நீ ஓட்டம் நன்றாக இருக்கிறாய் அதனால் நாம் இதை விட்டு விடுவோம் எனவே இதை எல்லாம் விட்டு விடுவோம் எனவே இது ஒரு ஓட்டம் வளைவு நீங்கள் பார்த்தால் y அச்சு சவால் மற்றும் x அச்சு திறன் உள்ளது y அச்சை அடிப்படையில் நீங்கள் தொடரும் பிரச்சனையில் சிக்கல் நிலை உள்ளது x அச்சு தொடர உங்கள் திறமை எனவே திறமை மிக அதிகமாக இருந்தால் சவால் மிகவும் குறைவாக இருக்கும் நீங்கள் சலிப்படையலாம் சாம்பல் நிறத்தில் உள்ளது திறமை மிகக் குறைவாக இருந்தால் உங்கள் சவால் மிக அதிகமாக இருக்கும் உங்கள் சவால் மிகவும் மிக அதிகமாக இருந்தால் அது உங்களுக்கு நேரிடும் உங்கள் பிஎச் பிரச்சனை கூட நீங்கள் மிகவும் ஆர்வத்துடன் இருக்க வேண்டும் ஆனால் உங்கள் திறமை மற்றும் சவால் சமநிலை இருந்தால் நீங்கள் ஓட்டம் சேனல் என்று அழைக்கப்படும் வெள்ளை பாதையில் சவால் மற்றும் திறன் ஒரு சரியான பொருத்தம் உள்ளது நீங்கள் வரும் சிறந்த விஷயம் நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதை நீங்கள் அனுபவிப்பீர்கள் இந்த அடிப்படையில் ப்ளோ தியரி சரி பத்து வயதான ஒரு பையன் டென்னிஸ் கற்றுக்கொள்ள விரும்புகிறார் என்பதை நாம் சிந்திக்கலாம் அவர் ஒரு நிலையில் இருக்கிறார் அவரது திறமை மிகவும் குறைவாக உள்ளது மற்றும் அவரது சவால் மிகவும் குறைவாக உள்ளது ஏனெனில் முதல் சில நாட்களில் பயிற்சியாளர் அவரை சுவர் எதிராக விளையாட கேட்க வேண்டும் அவர் ராக்கெட் என்ன பந்தை என்ன நிகர உயரம் என்ன நீங்கள் விளையாடும் நிகர உயரத்தின் என்ன மற்றும் பின்னர் அவர் இந்த சர்வர் மற்றும் அனைத்து திரும்ப தொடங்கும் என்று சொல்ல வேண்டும் அவர் கற்பேன் மெதுவாக அவரது திறமை மேம்படுத்தப்படும் மற்றும் அவர் ஒன்று இருந்து இரண்டு வரும் இரண்டு மாதங்கள் கழித்து நீங்கள் சுவரில் விளையாட வேண்டும் என்று பயிற்சியாளர் சொன்னால் அவரது திறமை மிகவும் அதிகமாக உள்ளது அவரது சவாலை மிகவும் குறைவாக உள்ளது அவர் சலிப்பாக இருப்பார் டென்னிஸிலிருந்து அவர் வெளியேறலாம் அவர் தனது பயிற்சியாளர் மாற்ற வாய்ப்பு இல்லை இல்லை நான் என் சவாலை அதிகரிக்க வேண்டும் பின்னர் அவர் திடீரென்று பள்ளி சாம்பியன் எதிராக விளையாட வேண்டும் அல்லது அவர் திடீரென்று அவரது சவாலாக ஒரு நான்கு மற்றும் சுவர் எதிராக விளையாடும் மற்றொரு மனிதர் மிகவும் எதிர்பாராத முன்னறிவிப்பு உள்ளது என்று கண்டுபிடிக்கிறார் மற்றும் அவர் வேறு யாரோ எதிராக விளையாடி ஏனெனில் அவர் கற்றல் புதிய பல்வேறு விஷயங்களை டென்னிஸ் மிகவும் அற்புதமான மற்றும் மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளது பின்னர் ஒரு நான்கு மணிக்கு அவர் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார் பின்னர் நீங்கள் ஒரு நீண்ட காலமாக ஒரு நான்கு நாட்களில் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது மீண்டும் அவர் கற்றுக் கொள்வார் அவர் ஒரு ஐந்து அல்லது ஒரு ஆறுக்குச் செல்கிறார் பின்னர் அவர் சலிப்பார் அவர் இடைநிலை பள்ளி உள்நாட்டில் பள்ளி இண்டர்நெட் தேசிய மற்றும் இந்த விஷயம் விளையாட தொடங்கும் பள்ளியின் சாம்பியனுக்கு எதிராக விளையாட முதல் நாள் ஆசிரியரை அவரிடம் கேட்டேன் எனவே திடீரென ஒருவரிடமிருந்து இது மூன்று மடங்காக அதிகரிக்கப்பட்டுள்ளது ஒரு சவால் மிகவும் அதிகமாக உள்ளது ஏனென்றால் மற்றவர் இடது மற்றும் வலது கைப்பற்றப்படுகிறாள் அவர் கூட தெரியாது பயமாக இருக்கிறது அவன் சொல்கிறேன் அம்மா நாளை நான் டென்னிஸ் போவதில்லை போலவே சில பயிற்சியாளர்கள் அந்தக் குழந்தையை நீச்சல் குளத்தில் நுழைப்பார்கள் அந்த குழந்தை நீச்சல் நீச்சல் குளத்தில் போகும் கடைசி நாள் அடுத்த நாள் சில நேரங்களில் உங்களுக்கு தெரியும் அவர்கள் குழந்தையை சற்று நீச்சல் குளத்தில் தள்ளிவிடுகிறார்கள் எனவே சவால் மிக அதிகமாக உள்ளது எனவே அவர் டென்னிஸ் போட்டியில் இருந்து விலகியிருக்கலாம் அல்லது அவர் பயிற்சியாளரை கேட்கலாம் எப்படி அந்த வீரர் விளையாடுகிறார் என்று பயிற்சியாளர் கூறுவார் அந்த பயிற்சியாளரை நீங்கள் விளையாட வேண்டும் என்றால் நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டும் எனவே நீ மூன்று முதல் நான்கு வரை செல்கிறாய் எனவே அந்த பாதை ஒரு நான்கு மூன்று என்று போகும் இங்கே நீங்கள் நீண்ட நாள் தங்க முடியாது நீங்கள் கற்றுக் கொள்வீர்கள் அல்லது யாரோ ஒருவர் திடீரென்று உங்கள் சவால் அதிகரிக்கும் ஒரு அலுவலகத்தில் சவால் அதிகரிக்கும் ஏனென்றால் உங்கள் முதலாளி உங்களிடம் ஏதோ ஒன்றைக் கொடுப்பார் இது உங்களுக்கு கடினமாக உழைக்க உதவுகிறது அல்லது நீங்கள் கற்றிருக்க வேண்டும் அது உங்களுக்கு ஏதாவது சலிப்பை ஏற்படுத்தும் எனவே ஆகையால் சோர்வு அல்லது கவலையின் விளிம்பில் நீங்கள் இருக்கும் சூழ்நிலைகள் வாழ்க்கையில் தானாகவே இருக்கும் போது சலிப்பு மற்றும் கவலைக்கு இடையில் ஒரு குறுகலான சாளரம் உள்ளது நீங்கள் உங்கள் சவாலாகவும் திறமையுடனும் வாழ்க்கையைத் தொடர வேண்டும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நீங்கள் இருந்தால் மட்டுமே சாம்பல் பகுதியில் இருந்து நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இது சிக்ஸ்செந்த்மிஹைலியால் கோட்பாடு ஸ்லைடு டைம் 0653 ஐ பார்க்கவும் படைப்பாற்றல் மேலாண்மை நினைவில் கொள்ளுங்கள் உங்களுக்கு அதிக படைப்பாற்றல் இருக்கிறது எப்படி நிர்வகிக்க வேண்டும் இப்போது நாம் ஒரு கேள்விக்கு பதிலளிக்க வேண்டும் இல்லையா சரி முக்கிய கண்டுபிடிப்புகள் தற்செயலாக செய்யப்பட்டன கண்டுபிடிப்பாளருக்கு அதிக நேரம் கொடுக்கப்பட்டிருந்தால் பின்னர் அவரால் இந்த எதிர்பாராத முடிவை ஆராய முடியும் எனவே உங்கள் முதலாளி அல்லது வழிகாட்டி எதைச் செய்தாலும் ஆலோசனையாளர்களாக நாங்கள் உங்கள் வேலையில் மையமாக இல்லாவிட்டாலும் சரி நாங்கள் சொல்வோம் சரி மற்றொரு ஒன்று அல்லது இரண்டு மாதங்கள் நாங்கள் போகலாம் இல்லை நீங்கள் இந்த வரியை முயற்சி செய்கிறீர்கள் திடீரென்று உற்சாகமான ஒன்று வந்தால் நாம் அந்த வரிசையில் மேலும் தொடரலாம் பரவாயில்லை அதுதான் நான் சொல்ல முயற்சிக்கிறேன் பொதுவாக அறிவார்ந்த மற்றும் படைப்பாற்றல் உடையவர்கள் மற்றும் விஷயத்தை நன்கு அறிந்தவர்கள் சில யோசனைகள் துல்லியமாக நடந்துகொள்வதில் பொதுவாக ஒரு நல்ல யோசனை இருக்கிறது நீங்கள் மூளை அலைகள் நிறைய பெறலாம் ஆனால் நீங்கள் புத்திசாலியாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் சரி சில யோசனைகள் வந்துவிட்டால் இந்த யோசனை மிகவும் நன்றாக இல்லை எனவே நீங்களே வடிகட்டிக் கொள்வீர்கள் அது ஒரு நல்லது அல்ல பின்னர் கடைசியாக நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துவிட்டீர்கள் உங்கள் முதலாளி ஊக்குவிக்க வேண்டும் மற்றும் நீங்கள் அதை தொடர சிறிது நேரம் கொடுக்க வேண்டும் நோபல் பரிசு வென்றவர்கள் மற்றும் புகழ்பெற்ற விஞ்ஞானிகளின் வாழ்க்கையை பார்ப்போம் தகுதியான விஞ்ஞானிகள் விஞ்ஞானிகள் இரண்டு வகைகள் உள்ளன தகுந்த விஞ்ஞானிகள் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் இருந்தவர்கள் உண்மையான மேதை சரியான இடத்திலேயே இருந்தவர்கள் சரியான நேரத்தில் பெரியவர்கள் அல்ல எதுவாக இருந்தாலும் அவர்கள் மிகவும் தகுதி வாய்ந்தவர்களாக உள்ளனர் ஆனால் ஒரு உண்மையான மேதை மீண்டும் பல புதிய யோசனைகளைத் தோற்றுவிப்பவர் என்று நான் சொல்லவில்லை ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒன்று இந்த விஞ்ஞானிகளின் இந்த வாழ்க்கையை நீங்கள் பார்த்தால் நாம் பார்ப்போம் கண்டுபிடிக்க முயற்சி செய்யலாம் கண்டுபிடிப்புகள் எப்படி அடிக்கடி நிகழ்கின்றன என்பதை ஊக்கப்படுத்தலாம் அல்லது பிஎச் காலத்தில் இளம் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் என்பதை வரலாறு காட்டுகிறது அவர்கள் குறிப்பிடத்தக்க ஒன்று காணப்படவில்லை எனவே ஒரு இளம் விஞ்ஞானி அனைத்து திறன் கால்குலஸ் மெசர்மென்ட் டெக்நிக்ஸ் இகுவேஷன்ஸ் புள்ளியியல் மற்றும் விஞ்ஞான கோட்பாடுகள் மற்றும் பல ஆனால் அவருக்கு ஒரு பைக் இல்லை அவர் ஒரு புகழ் இல்லை அவர் தோல்விக்கு பயப்படுவதில்லை ஆனால் பேராசிரியராகவோ அல்லது ஒரு துறையில் பணிபுரிந்த ஒருவர் ஏற்கனவே நிறுவப்பட்டிருந்தால் அவர் கவலைப்படுகிறார் நீங்கள் இந்த விஷயத்தை எழுதும்போது பிறர் என்ன நினைப்பார்கள் என்று எனவே பொதுவாக நீங்கள் நெருங்கி வருவீர்கள் இல்லை இல்லை நான் பார்த்திருக்கிறேன் என் அனுபவத்திலிருந்து இது இயங்காது இது வேலை செய்யாது வேலை நன்றாக இருக்கிறது எனவே அனுபவமற்றவராக ஒரு இளம் விஞ்ஞானி பயமற்றவர் பின்னர் நாம் அந்த நேரத்தில் அவரை ஊக்குவிக்க வேண்டும் யாரோ வேலை செய்தால் அல்லது பத்து ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்துகொண்டிருந்தால் அவர் அறிவாற்றலுக்காக குறைவாக ஆர்வம் காட்டுகிறார் எனவே பொதுவாக பரவாயில்லை எனவே ஒரு தீர்வு பத்து ஆண்டுகளில் ஒரு முறை மாற்றங்கள் ஆகும் பலர் அதை செய்திருக்கிறார்கள் எனவே நான் காலமற்ற தன்மை பற்றி பேசினேன் ஓட்டம் மற்றும் அனைத்து எனவே நான் இந்த ஸ்லைடு எண்ணையும் வைக்கிறேன் எனவே மக்கள் ஓட்டம் என்று ஒரு வகுப்பில் கண்டுபிடிக்க எப்படி ஒரு வழி எத்தனை மாணவர்கள் கண்காணிப்பு சரி எத்தனை முறை பார்த்து பேராசிரியர் சுப்பிரமணியம் சந்திரசேகர் 1983 நோபல் பரிசு பெற்றவர் ஒவ்வொரு பத்து வருடங்கள் அவர் துறை மாறிவிட்டது என்பதை நாம் பார்க்கலாம் 1929 முதல் 1939 வரை தியரி ஆப் வைட் ட்வர்ப்ஸ் தியரி ஸ்டரக்சர் ஆப் ஸ்டார்ஸ் நட்சத்திரங்களின் கோட்பாடு 1939 முதல் 1943 வரை ஸ்டெல்லர் டயனாமிக்ஸ் 1960 முதல் 1970 வரை எல்லிப்ஸ்சாய்டால் பிகர்ஸ் 1971 முதல் 1983 வரை மத்தேமெட்டிகல் தியரி ஆப் பிளாக் ஹோல்ஸ் மற்றும் 1983 முதல் 1995 வரை தியரி ஆப் கொளைடிங் கிராவிடேஷனல் வெவ்ஸ் ஒவ்வொரு பத்து வருடங்கள் அவர் ஒரு புதிய துறையில் பணிபுரிந்தார் ஒரு புத்தகத்தை எழுதினார் களத்தை கைப்பற்றினார் பின்னர் பரவாயில்லை இல் கற்று என்ன ஒட்டிக்கொள்கின்றன இல்லை உங்கள் வாழ்க்கை முழுவதும் பின்னர் பங்களிப்பு குறுகலாக மாறும் நீங்கள் சரி செய்ய வேண்டும் வடிவமைப்புகள் கருத்துகள் மற்றும் இவை அனைத்தும் ஏன் படைப்பாற்றலைக் கொண்டிருக்கவில்லை ஏன் அதிக படைப்பாற்றல் இல்லை இப்போது நாம் அனைத்து கோட்பாடுகளையும் மற்றும் அனைத்தையும் கண்டிருக்கிறோம் ஏன் இப்போது கேள்விகளுக்கு விடையளிக்க முயற்சி செய்யுங்கள் வடிவமைப்புகள் அல்லது கருத்தாக்கங்கள் ஏன் ஆக்கபூர்வமாக இல்லை புதிய யோசனைகளை நாங்கள் எதிர்க்கிறோம் இல்லை இல்லை இது வேலை செய்யாது மற்றும் சில நேரங்களில் ஒருமைப்பாடு இல்லை இந்த சக கூறுகிறார் முற்றிலும் ஒரு இயந்திரத்தை வடிவமைக்கட்டும் இது மிகவும் மோசமான இலக்கு அடிப்படைகளின் அறிவு எனவே அவர் விமானம் பிரிவு உள்ளது ஆசிரியர்களால் எறியப்பட்ட ராக்கெட் போன்றது இது எனவே பின்னர் ஹலோ பொறியியல் துறை நாம் ஒரு விமானம் ஒரு விங் சக்கரம் செய்ய வழி இல்லை என்று தெரிந்து கொள்ள வேண்டும் பல கருத்துக்களை ஒரே நேரத்தில் கருத்தில் கொள்ளுங்கள் அவர்கள் ஒரு அற்புதமான இயந்திரத்தை உருவாக்கினார்கள் ஆனால் அவர்கள் ஆன் ஆப் ஸ்விட்ச் மறந்துவிட்டார்கள் இந்த சவாலை எப்படி மாற்றுவது என்பது அவர்களுக்குத் தெரியாது உங்களுடைய பட்டதாரி ஆய்வகத்தின் கீழ் என்ஜின்கள் ஆய்வகம் மற்றும் அனைத்தையும் நான்கு பேர் சோதனை செய்வார்கள் ஒரே ஒருவரே செய்வார் மற்ற மூன்று பேரும் நன்றாக பேசி இருக்கிறார்கள் அந்த சக மட்டுமே தெரியும் என்று கிர்லோஸ்கர் இயந்திரம் சுவிட்ச் எங்கே எனவே என் கீழ் பட்டப்படிப்பு நாட்களில் விஞ்ஞானியான கின்டி பொறியியல் கல்லூரியில் அவர் கிர்லோஸ்கர் இயந்திரம் சுவிட்ச் எங்கே செல்கிறார் என்று கூறுவார் தூக்கி எறிந்தவர் யார் என்று கண்டுபிடிப்பார் எனவே அங்கு சில பின்னால் ஆமாம் சரி எனவே இந்த சுவிட்ச் மிகவும் முக்கியமானது பின்னர் பகுத்தறிவும் தேர்வும் டெக் பெஸ்டில் நமது சாஸ்திரத்தில் நுண்ணிணைவு உள்ளது இது ஒரு எளிமையான காரியத்தை மிகவும் சிக்கலானதாக்க வேண்டும் எனவே ஏற்கனவே கப்பி வேலை செய்யது விட்டால் இது போன்ற சிக்கலான ஏற்பாட்டை வைக்க வேண்டிய அவசியமில்லை எனவே எளிமை மிகவும் முக்கியமானது முடிந்தவரை விஷயங்களை எளிமையாக செய்ய முயற்சிக்க வேண்டும் எட்வர்ட் டி போனோ ஓகே இந்த பக்கவாத்திய சிந்தனைக்கு ஒரு கதாநாயகன் ஆவார் 500 பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகம் எளிமை எப்படி சமுதாயம் மிகவும் சிக்கலானதாக மாறியது எப்படி சீர்குலைக்கப்படுவது இது எளிதான ஒரு புத்தகம் எட்வர்ட் டி போனோ ஓகே எனவே எல்லா இலக்குகளிலும் மிகவும் சிக்கலானது எளிதானது என்று அவர் கூறுகிறார் இது கற்பிப்பதில் முக்கியமான விடயங்களில் ஒன்றாகும் நாம் அதை மிகவும் எளிமையாக செய்ய வேண்டும் அத்தகைய அளவிற்கு அது யாரையும் எளிதாக்க முடியாது நீங்கள் எளிதில் வாங்கக்கூடிய எளிமையான புத்திசாலித்தனமான புத்தகம் அது கிடைக்கிறது நீங்கள் அதை வாங்க முடியும் Flipkart அல்லது அமேசான் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடாது ஒரு அவசியமான தீமை என்று நாங்கள் கருதுகிறோம் நான் ஆராய்ச்சிக்கு தகுதியற்றவன் என்று எனக்கு ஒரு எண்ணம் நீங்கள் விட்டு விடுவீர்கள் பின்னர் நீங்கள் மிகவும் ஆர்வமாக உள்ளவர் மற்றும் இந்த விஷயத்தில் சரியான ஒருவருடன் ஒரு அரட்டை இருக்க வேண்டும் 10000 மணிநேர ஆட்சி நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் 10000 மணிநேரத்தை செலவிட்டால் உங்களிடம் ஏற்கனவே உள்ளது ஏற்கனவே எத்தனைபேர் தங்கள் முதுநிலைப் படிப்பை முடித்திருக்கிறார்கள் விரிவான வைவாவை எத்தனை பேர் அளித்திருக்கிறார்கள் நீங்கள் இந்த நிலைக்கு வருகிறீர்கள் பிறகு நீங்கள் மற்றவையும் செய்வீர்கள் நீங்கள் வேண்டும் என்று நம்பிக்கை நாம் எல்லோரும் இந்த விஷயத்தைச் செல்லப் போகிறோம் உயர் உந்துதல் நான் ஸ்மெட்லே வேலை செய்ய சிறந்த வழி கடினமாக வேலை அவர் ஒரு இயந்திரம் வடிவமைக்கும் என்று தெரியப்படுத்துகிறேன் என்று கண்டறியப்பட்டது அந்தப் பாஸ் அவருடைய கீழ் பொறுப்பாளரிடம் கூறுகிறார் என்னை மாற்றும் ஒரு இயந்திரத்தை நீங்கள் வடிவமைக்கிறீர்கள் பின்னர் அது மிகவும் கீழ்த்தரமான மற்றும் ஆற்றல் தாமதத்திற்கு கொடுக்கிறது கட்டுப்பாடற்ற தன்னிச்சையானது நீங்கள் நான்கு பென்சில்களை வைத்திருப்பதால் அல்லது இதைப் போன்ற ஒரு கூந்தல் இருப்பதால் நீங்கள் வித்தியாசமாக இருக்கக்கூடாது அர்த்தம்மற்றவேறுபட்ட தேடலில் நீங்கள் உண்மையாக வேறுபட்ட விஷயங்களைச் செய்ய வேண்டும் உங்கள் ஆட்டோகேட் த்ரீ டி இந்த விஷயங்கள் அதனால் வரைதல் பொறியியலாளர்களின் மொழி பொறியியல் வடிவமைப்பு சிக்கலுக்கான சரிபார்ப்பு என்ன சிறந்த முடிவுகளை வழங்குவதற்கு ஏற்கனவே உள்ள கணினியில் ஏதாவது மாற்றுவோமா இந்த கேள்விகளை உங்கள் ஆராய்ச்சி சிக்கலில் கேட்கத் தொடங்குங்கள் நாம் ஏதாவது ஒன்றை மறுசீரமைக்க முடியுமா ஏதாவது அதிகரிக்க அல்லது குறைக்க முடியுமா நாம் நகரும் பகுதிகளை நிலையான மற்றும் நேர்மாறாக நகர்த்தலாமா நாம் சிக்கலுக்கு அணுகுமுறைகளைப் பார்க்கலாமா நீங்கள் வேலை செய்தால் நான் அணுகுமுறைகளைப் பார்க்கலாமா ரேய்னால்ட் எண் பூஜ்ஜியத்திற்குச் செல்வதை நீங்கள் பார்க்க முடியுமா ரேய்னால்ட் எண்ணின் பத்து எண்ணை முடிவில்லாமல் பார்க்கலாமா நீங்கள் சதுரமாகச் சதுரமாகச் சதுரமாகக் காணலாம் சதுர மீட்டால் சதுரத்திற்கு பத்து சமமாக இருக்கும் எப்சிலன் பூஜ்யம் வெப்ப கடத்துத்திறன் பூஜ்ஜியத்திற்குச் செல்லும் வெப்ப கடத்துத்திறன் முடிவில்லாதது பின்னர் சில கணிதங்களைத் தோற்றுவித்து சில அறிகுறிகளைக் கண்டறியவும் இது உங்கள் தீர்வுக்கான அடையாளமாக பயன்படுத்தப்படலாம் கணினிக்கு போவதற்கு பதிலாக காகிதத்திலும் பென்சிலுடனும் நாம் வேலை செய்யலாமா சரி இந்த கேள்விகளுக்கு நீங்கள் கேட்க வேண்டும் நாம் அளவிலான அனாலிசிஸ் செய்யலாமா நாம் தோராயமாக அளவில் பார்க்கலாமா எனவே எவ்வளவு நேரம் குளிர்ச்சிக்காக எடுக்கும் எவ்வளவு நேரம் எடுக்கும் உங்கள் சேகரிப்பின் அதிகபட்ச திறனுக்காக என்ன தோராயமான அளவில் நாம் பார்க்கலாமா உண்மையான சேகரிப்பு செயல்திறன் அதிகபட்ச தொகுப்புடன் பிரிக்கப்பட்டுள்ளது ஒரு புதிய அளவுருவாக புதிய உருமாதிரி அல்லது ஏதோவொன்றை உங்கள் களத்திலிருந்தே மற்றும் பிரச்சனை இருப்பதை மறுக்கவா சரி அது மிக அதிகம் சில பத்து நாட்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அதைச் செய்யாதே பின் வாருங்கள் நீங்கள் ஒரு தீர்வு கிடைக்கும் பிற துறைகளில் இதே போன்ற சிக்கல்கள் இருக்கின்றனவா அனலாக் முறை நாம் அந்த ஒப்புமை முறை பயன்படுத்த எலக்ட்ரிகல் ரெசிஸ்டன்ஸ் நெட்ஒர்க் நாம் கடத்தலில் பயன்படுத்தினோம் நாம் ஒப்புமை பார்க்க முடியுமா இயற்கையின் இந்த நிலை எப்படி மாறிவிட்டது என்று நாம் பார்க்கலாமா இயற்கை பார்க்க இது பையோமிமெடிக்ஸ் பையோமிமிகிரி ஜெனெடிக் அல்கோரிதம்ஸ் அன்ட் கோலோனி ஆப்டிமிஸ்ட்டின் பாம்பார்டிஏ பீடலே அக்சன் bombardier அன்ட் கோலோனி ஆப்டிமைசன் இது கணக்கீட்டு சிக்கல்களை தீர்க்க ஒரு ஊக்குவிக்கும் நுட்பமாகும் இது எறும்புகளின் நடத்தை நடத்தை மூலம் ஈர்க்கப்படுகிறது சர்க்கரை அல்லது உணவுக்காக அவர்கள் பார்க்கும் போது அவர்கள் எவ்வாறு நடந்துகொள்கிறார்கள் என்பதன் அர்த்தம் எனவே சம்மந்தமான சிக்கல்களுக்கு பொருத்தமானது எனவே எறும்புகள் உணவு தேடுகையில் முந்தைய எறும்புகள் அவர்கள் சென்ற பாதையில் காணப்படுகின்றன எனவே எறும்பு சர்க்கரையை எடுத்துக் கொண்ட பிறகு அது வெளியேறுகிறது அது ஒரு ரசாயனத்தை விட்டுச் செல்கிறது இது பார்மால்டிஹைடு போன்ற பெரோமோன் என்று அழைக்கப்படுகிறது எனவே பல பாதைகள் வெளியே பிற எறும்புகள் பாதைகள் அடுத்த எறும்பு தொடர்ந்து பெரோமோன் செறிவு மிக அதிகமாக அமைந்துள்ள பாதைகள் பார்க்க வேண்டும் எனவே ஞானியைப் போல எனவே தானாகவே அது செறிவு குறைவாக இருக்கும் பாதைகளை புறக்கணிக்கிறது எனவே இது ஒரு குறைப்பதற்கான செயல்பாட்டிற்கு பயன்படுத்தப்படலாம் எனவே இது செயல்பாட்டு ஆராய்ச்சியில் பயணிகள் விற்பனையாளர்களின் பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்காக இதைப் பயன்படுத்துவார்கள் ஸ்லைடு டைம் 1638 ஐ பார்க்கவும் ஆப்டிமிஸ்ட்டின் இன்ஜினியரிங் நாங்கள் இதை வழக்கமான தேர்வுமுறை சிக்கல்களில் பயன்படுத்துகிறோம் எனவே இது புறநிலை செயல்பாட்டின் சிறந்த மதிப்பைக் கண்டறியப் பயன்படுகிறது எனவே நீங்கள் இந்தப் பரிசோதனையை முயற்சிக்கிறீர்கள் எறும்புகள் இருந்தால் சில சர்க்கரை இருந்தால் எறும்புகள் வருகின்றன நீங்கள் ஒரு தடங்கல் வைக்கிறீர்கள் சிறிது நேரத்திற்குப் பிறகு எறும்புகள் குறைந்த பாதையை குறுகிய பாதையில் தானாகவே கண்டறியும் எனவே நாம் பார்க்க முடியும் நீங்கள் அடைப்பு வைத்துக் கொள்ளலாம் முதலில் அது குழப்பமாகிவிடும் C ல் அது குழப்பிப் போகிறது ஆனால் D இல் இது மீண்டும் குறுகிய பாதையைத் தேர்ந்தெடுப்பது எனவே இந்த சோதனையின் அடிப்படையில் நீங்கள் ஒரு வழிமுறையை உருவாக்க முடியும் எனவே அந்த பெரோமோன் செறிவு ஒரு ஆரம்ப பெரோமோன் செறிவு கருதி காலப்போக்கில் பெரோமோன் செறிவு இந்த விஷயத்தில் மினோஸ் பெரோமோன் செறிவு சக்தியைக் குறிக்கிறது நீங்கள் நேரடியாக t யில் சமமான நேரத்தில் பெரோமோன் செறிவு மூலம் பிரிக்க வேண்டும் பின்னர் நீங்கள் ஒரு வழிமுறையை உருவாக்க முடியும் என் மாணவர்கள் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு இதை செய்தார் எனவே இதுதான் அடைப்புக்கு பிறகு தெளிவானது அது தெளிவாயிற்று முதலில் அது சீர்கெட்டால் ஆனது அது தெளிவாகிறது ஜெனரல் அல்காரிதம் ஜெனெடிக் அல்கோரிதம்ஸ் அடிப்படையில் பரிணாம வளர்ச்சியைப் பிரதிபலிக்கிறது பரிணாமம் ஒரு சிறந்த செயல்முறையாக கருதப்படுகிறது சிறந்த பெற்றோர்கள் பொருத்தமாக மற்றும் கிடைக்கும் மற்றும் சிறந்த குழந்தைகள் உற்பத்தி சிறந்த குழந்தைகளிடம் இருந்து பெற்றோர்களின் புதிய தொகுப்புகள் உருவாக்கப்படுகின்றன நீங்கள் பல தீர்வுகள் இருந்தால் தீர்வை திருப்திகரமான நோக்கத்தை அளிக்கிறது உங்கள் குறிக்கோள் செயல்பாட்டை அதிகரிக்கிறது அதிகபட்சமயமாக்கல் சிக்கல் விஷயத்தில் உங்கள் மாறிகள் மற்றும் சுழற்சிகளாக மாறி மாறி மரபியல் போன்ற ஒத்த குரோமோசோம்களை பொருத்தவும் பின்னர் புதிய குழந்தைகளை உருவாக்குவதற்கும் அந்த சோதனையை சோதிக்கவும் இது புறநிலை செயல்பாடு கலவை மற்றும் போட்டி சீரற்ற முறையில் சில பிட்டுகளை மாற்றி அந்த பிறழ்வு பின்னர் தொடரவும் எனவே நீங்கள் இயற்கையால் ஈர்க்கப்படுகிறீர்கள் எனவே மரபுசார் அல்காரிதம் என்பது இப்பொழுது மிகவும் சக்திவாய்ந்த கருவியாகும் எனவே நமது ஆராய்ச்சி சில எடுத்துக்காட்டாக 15 சிப்ஸ் வெப்பம் உருவாக்கும் உள்ளன மொத்தம் 15 வாட் என்றால் இந்த சில்லுகளில் இந்த 15 வாட்ஸை நான் எவ்வாறு விநியோகிப்பேன் அதிகபட்ச வெப்பநிலை குறைக்கப்படுமா இது மினிமக்ஸ் பிரச்சனை என்று அழைக்கப்படுகிறது எனவே மின்னணு குளிரூட்டலில் இது ஒரு அடிப்படை பிரச்சனை எனவே அடிப்படை வரி இருக்க முடியும் நீங்கள் ஒரு 15 அனைத்து ஒரு வாட் வைத்து அதிகபட்ச வெப்பநிலை என்ன கண்டுபிடிக்க பின்னர் நீங்கள் உங்கள் மரபணு வழிமுறையைச் செய்கிறீர்கள் நீங்கள் எதைத் தேர்வு செய்தாலும் சிறந்தது எது என்பதைக் கண்டுபிடித்து உங்கள் விஷயத்தில் எல்லாவற்றிற்கும் ஒரே மாதிரியான ஒரே ஒரு வாட் கிடைத்திருக்கலாம் வெப்பநிலை சரி எப்படி இருக்கும் எனவே அணுகுமுறை CFD ஐ இதைப் பயன்படுத்தவும் பின்னர் Q1 க்கு q1 ஐ இணைக்க ஒரு நரம்பியல் பிணையத்தை உருவாக்கவும் CFD நிறைய நேரம் எடுத்துக்கொள்வதால் மேலும் ஈடுபாடு எனவே ஒரு நரம்பியல் நெட்வொர்க் ஒன்றை உருவாக்கவும் பின்னர் உகப்பாக்கம் மரபணு வழிமுறை தீர்வுகளைத் தேவைப்படும்போது தீர்வு என்னவென்றால் q15 க்கு q1 ஐ வழங்கினால் t15 க்கு t1 என்ன ஆகும் நரம்பியல் நெட்வொர்க் கொடுக்கும் உங்கள் உகப்பாக்கம் இயந்திரத்தை அல்லது மரபணு வழிமுறையை இயக்க இந்த நரம்பிய நெட்வொர்க் பயன்படுத்தவும் Q1 q2 q3 q15 க்கு பல்வேறு சேர்க்கைகளை முயற்சிக்கவும் q1 q2 q15 ஆகியவற்றின் கலவை T15 க்கு t1 க்கு குறைந்தபட்சம் கொடுக்கிறது என்பதைக் கண்டறிவது நீங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள எல்லாவற்றிற்கும் q1 பிளஸ் q2 க்கு சிக்மா q 15 வாட்ஸ் 10 வாட்ஸ் 20 வாட்ஸ் ஆகியவற்றைக் கொண்டிருக்கும் நிலையில் உள்ளது இது உன்னதமான தேர்வுமுறை பிரச்சினை மரபணு வழிமுறையைப் பயன்படுத்துங்கள் ஸ்லைடு டைம் 1941 பார்க்கவும் எனவே நீங்கள் அதை நீங்கள் பார்க்கலாம் எனவே இறுதியாக உகந்ததாக நீங்கள் பார்க்கலாம் எனவே நீங்கள் எ ன் இலிருந்து தீர்வு உருவாக்க முடியும் ஆர்டிபிசியால் நேற்றுள் நெட்ஒர்க் நீங்கள் CFD இலிருந்து உருவாக்க முடியும் மற்றும் இறுதியாக உறுதிப்படுத்தலாம் சோதனையுடன் நாங்கள் உறுதிபடுத்தியுள்ளோம் 7 டிகிரிகளுக்குள் பிழை உள்ளது நீங்கள் 7 டிகிரிக்கு ஒரு பிழையில் உள்ளீர்கள் நீங்கள் q என்பது எல்லாவற்றிலும் ஒன்று இல்லை என்பதைக் காணலாம் எனவே சில ஹீட்டர்களுக்கு இது 0 5 வாட் ஆகும் சில ஹீட்டருக்கு 1 091 ஆகும் சில ஹீட்டருக்கு 2 வாட்ஸ் மற்றும் பல எனவே அந்த விநியோக உங்களுக்கு கொடுக்கிறது நீங்கள் கொடுக்கிறது நீங்கள் மினிமைஸ் கொடுக்கும் ஆகையால் ஒரு பதினைந்து பதினான்களில் ஒருவரைக் கொண்டுவருவது ஒரு அற்பமான காரியமாகும் யாரும் யாரையும் சொல்ல மாட்டார்கள் இல்லை இதை நான் அறிவேன் தர்ஷனாவால் எனக்குத் தெரியும் அது அனைத்தையும் எனக்குத் தெரியும் அது சாத்தியமில்லை நீ இந்த வழியாக செல்ல வேண்டும் நீங்கள் இதை நிறைவேற்ற இந்த தேர்வுமுறை செயல்முறை மூலம் செல்ல வேண்டும் இறுதியாக நாம் உகந்த கட்டமைப்புகளைப் பெற்றுக்கொண்ட பிறகு எங்கள் ஆய்வகத்திலுள்ள இந்த காற்று சுரங்கப்பாதையைக் கண்டிருக்கிறோம் எனவே இதை எல்லாம் வைத்துள்ளோம் 15 டி மின்சாரம் நாங்கள் Q1 க்கு Q1 ஐ உற்சாகப்படுத்தி பரிசோதனையொன்றினை அளித்தோம் அல்லது தேர்வுமுறை திட்டம் மூலம் மற்றும் நாம் கண்டுபிடித்தோம் இறுதியாக சோதனை 10 சதவீதம் குறைவாக கொடுத்தது எனவே உகந்ததாக பரிசோதனையால் உறுதிப்படுத்தப்பட்டது அல்லது சரிபார்க்கப்பட்டது இதேபோன்ற பிரச்சனையை நாம் தீர்க்க முடியுமா ஒரு ஆராய்ச்சி சிக்கல் சரிபார்ப்பு பட்டியல் அல்லது ஒரு படைப்பு வடிவமைப்பு சிக்கல் இயற்கை சட்டத்தை மறுக்கிறேன் நீங்கள் g ஐ புறக்கணிக்க முடியுமா மற்றும் என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம் மூளை புயல் பயன்படுத்த காபி அட்டவணை உங்கள் நண்பர்களுடன் விவாதிக்க அத்தியாவசிய உப பிரச்சனைகளில் சிக்கலை உடைத்து உப பிரச்சனைகளைத் தொடங்குங்கள் அல்லது ஒரு வாரம் அல்லது பத்து நாட்களுக்கு மேல் போடுங்கள் பின் சற்று திரும்பி விடுங்கள் முக்கிய ரோடு பிளாக்ஸ்கள் யாவை அடிப்படையில் சரிசெய்தல் அல்லது மனத் தடுப்பு நான் இதை தீர்க்க முடியாது மிகவும் கடினம் நீங்கள் அந்த மன தடுப்பை அகற்ற வேண்டும் அனலாக் ஒரு நல்ல உதவி எனவே எடுத்துக்காட்டாக ஜெனெடிக் அல்கோரிதம்ஸ் அன்ட் கோலோனி ஆப்டிமிஸ்ட்டின் ஒப்புமை ராஜபக்தியுடனான தன்மை எலக்ட்ரிக் அனாலஜி ரெசிஸ்டன்டன்ட் நெட்ஒர்க் எனவே உங்கள் காதுகளையும் கண்களையும் கவனமாக திறந்து வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் நிறைய பத்திரிகைகளைப் பார்த்தால் மின்சாரத் தொழிலாளர்கள் என்ன செய்கிறார்கள் ன் மற்றும் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் மக்கள் செய்கிறார்கள் எனவே நீங்கள் சில கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதழ்களைப் பார்க்க வேண்டும் செயற்கை நுண்ணறிவு அங்கு இருந்து சில கருத்துகள் விரைவில் நீங்கள் வெப்ப பரிமாற்ற மற்றும் உங்கள் முதல் காகித அதை வைத்து உங்கள் காகித மிகவும் மேற்கோள் மாறும் எனவே மற்றவர்களும் என்ன செய்கிறார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சூரிய ஒளி மக்கள் என்ன செய்கிறார்கள் என்பதைப் பார்ப்பதற்குப் பதிலாக எப்போதும் வெப்ப பரிமாற்றங்களைச் செய்து வருகிறார்கள் அதற்கு பதிலாக நீங்கள் பார்க்க வேண்டும் மற்ற துறைகளில் இருந்து சில சிறந்த கருத்துக்கள் கிடைக்கும் எங்கள் துறையில் சரி பொருந்தும் வடிவமைப்பு ஆராய்ச்சி செயல்முறையின் கண்டுபிடிப்பு படைப்பு நிலை வடிவமைப்பு அல்லது ஆராய்ச்சி செயல்முறையின் கண்டுபிடிப்பு ஆக்கக்கூறு கட்டம் சிக்கலைத் தீர்ப்பதற்கான யோசனைகள் மற்றும் கருத்தாக்கங்களை உருவாக்கும் திறவுகோலாகும் சிக்கலைத் தீர்ப்பதற்கு கருத்து அல்லது கருத்தை உருவாக்கியவுடன் அடுத்த கட்டமாக நீங்கள் ஒரு நிரலை எழுதுவீர்கள் அல்லது ஒரு பரிசோதனை அமைப்பு மற்றும் இவை அனைத்தையும் உருவாக்கும் எனவே படைப்பாற்றல் ஈடுபாடு உள்ள கருத்துக்கள் மற்றும் கருத்தாக்கங்களின் தலைமுறை ஆகும் அதன் பிறகு அது உருவாக்கியதும் அதையெல்லாம் உருவாக்கியதும் நீங்கள் உங்கள் பரிசோதனை அமைப்பை உருவாக்க வேண்டும் பின்னர் நீங்கள் விவரங்களைக் கொண்டு போயிருக்கலாம் நீங்கள் ஒரு மெக்கானிக்காக பார்க்கிறீர்கள் நீங்கள் ஒரு தொழில்நுட்ப நிபுணரைப் பார்க்கிறீர்கள் அந்த விஷயங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள் நீங்கள் ஒரு இருண்ட அறையைப் பார்க்கிறீர்கள் பின்னர் நீ காற்றோட்டம் செய்ய வேண்டும் இரவு நான் வெப்பநிலை மாற்ற விரும்பவில்லை ஆனால் தரம் நீங்கள் எதைப் பெறுகிறீர்களோ அதைப் பொருட்படுத்தாமல் படைப்பாற்றல் அல்லது இல்லை புதுமைத்தன்மை அல்லது இல்லை உங்கள் கருத்துக்களின் தரத்தை சார்ந்துள்ளது இந்த பரிசோதனை இது கொடுக்கும் உங்கள் கருத்துப்படி இது தர்மம் அது விளைவை தரும் ஆனால் அது பயனுள்ளதா அல்லது இல்லையா என்பது தரத்தின் தரம் என்ன என்பதை பொறுத்தது அல்லவா அமைப்புக்கு பின்னால் உள்ள கருத்துக்கள் என்ன தன்னை மதிப்புள்ளதா அல்லது இல்லையா என்று யோசனை எங்கே என்று தலைமுறை முக்கியம் எனவே கருத்துக்களின் தரம் மிகவும் முக்கியமானது அதனால்தான் நாம் இன்னும் ஆக்கபூர்வமாக இருக்க வேண்டும் எனவே எனவே படைப்பாற்றல் இறுதியில் படைப்பாற்றல் என்ன அனைத்து கூறுகளும் ஏற்கனவே மனதில் உள்ளன இது எல்லாவற்றிற்கும் இடையிலானது ஏதோ ஒன்று வருகிறது அவர்கள் சொல்வது போல் ஒரு நல்ல ஆசிரியர் யாரோ ஒரு ஆசிரியர் ஆசிரியராக இருப்பவர் ஏற்கனவே மாணவர் மனதில் இருப்பதை வெளிப்படுத்துவதோடு வெளியே வர அனுமதிக்கிறார் இந்த புதிய விஷயங்களை நாம் உள்வாங்க முடியாது சரியா வெளியே வர எதுவாக இருந்தாலும் சரிதான் நீங்கள் பல்வேறு கலவையை முயற்சி செய்து பின்னர் தீர்வை எறிந்துவிட்டு பின் நீங்கள் சொல்கிறீர்கள் இது என் பரிசோதனை வடிவமைப்பு இது ஆளும் சமன்பாடு ஆகும் இது நான் தீர்க்கும் பிரச்சனையாக இருக்கும் எனவே படைப்புத்திறன் நனவுதலுடன் தொடர்பைப் பொறுத்து உள்ளது மீண்டும் ஒரு டைபோ இருக்கிறது அது மயக்கமல்ல ஆழ்மயமானது அல்ல ஒரு தொடர் உரையாடல் உள்ளது நீங்கள் தூங்கும் போது இந்த உரையாடல் நடக்கலாம் கனவு கூட வரலாம் கனவு கூட சில நேரங்களில் இது வரலாம் சில நேரங்களில் கனவு கூட கணினி சென்று 640 சென்று நான் 2 அதை பிரித்து நாங்கள் அங்கு இருக்கும் பொழுது ஒன்பது மணிநேரத்திற்குள் கணினி மையம் திறக்கப்படும் எட்டு முப்பது முறை நீ எடுக்கும் நீ மாறும் ஆனால் நீ 2 வேலை செய்யக்கூடாது அது ஒரு வித்தியாசமான விஷயம் ஆனால் குறைந்தபட்சம் நான் தீர்த்துவைத்த பிரச்சனை எனக்குத் தெரியும் வரி 620 பிரச்சனை மீண்டும் தூக்கம் வரி 1424 என்று சதுர ரூட் சரி இல்லை பின்னர் நீங்கள் என்ன வேலை இல்லை அறிக்கை எழுத அறிக்கை எழுத எனவே நீங்கள் ஒவ்வொரு இரண்டு வரிகளையும் வைத்திருங்கள் நீங்கள் எழுத்து அறிக்கையை பரவாயில்லை நீ இந்த பயணத்தை சரி செய்ய வேண்டும் மூன்று டி விசுவளைசேஷன் மிகவும் முக்கியமானது மற்றவர்களிடம் பேசி உங்கள் உதவித்தொகையை வளர்த்துக்கொள்வது பின்னர் பெரிய நூலக கருத்துக்கள் நீங்கள் வாழ்க்கை வரலாற்றைப் பார்க்க வேண்டும் நீங்கள் ஊக்கம் பெற வேண்டும் நீங்கள் பெரிய கருத்துக்கள் நூலகத்தில் இருக்க வேண்டும் அங்கு நீங்கள் பல யோசனைகளை உருவாக்க முடியும் மற்றும் அவர்களுக்கு பரவாயில்லை படைப்பாற்றலை மேம்படுத்துவது எப்படி விளையாட்டுகள் அல்லது புதிர்கள் விளையாடுவதைத் தொடங்குங்கள் உங்கள் கற்பனை வெளியிடும் சில பொழுதுபோக்குகள் உள்ளன சில கவிதைகளை எழுதுங்கள் அல்லது தினசரி பத்திரிகைகளைத் தக்க வைத்துக் கொள்ளுங்கள் சிறு கதைகள் வாசிக்க கவிதை மற்றும் சுயசரிதைகளைப் படித்தால் அது உங்கள் கற்பனையை தூண்டுகிறது பத்திரிகைத் தாளில் எழுதாதீர்கள் உங்கள் அனுபவங்களைப் பற்றி எழுதவும் மற்றவர்களிடம் காட்டவேண்டியதில்லை என்று எழுதவும் வேண்டாம் உங்கள் நெருங்கிய நண்பர்களுக்கு மட்டும் காட்டுங்கள் நீங்கள் சில இடங்களுக்கு பார்க்கவும் சரி இறுதியாக ஆராய்ச்சி தீவிர நடவடிக்கை இது மிகுந்த மரியாதையுடன் நடத்தப்பட வேண்டும் இது ஒரு வாழ்க்கை நீண்ட செயல்பாடு இது ஒரு ஆக்கப்பூர்வமான நோக்கமாகும் எனவே இது ஒரு தவம் அல்லது தப்பாக்கள் நீங்கள் அதை செய்ய வேண்டும் சரி இது தீவிர கவனம் தேவை ஆற்றல் அதை நீங்கள் ஓய்வெடுக்க முடியாது என்று அர்த்தம் இல்லை நீங்கள் ஓய்வெடுக்க முடியும் ஆனால் பொதுவாக ஒரு திசைகாட்டி போலவே எப்போதும் உண்மையான வடக்கில் நோக்கி சுட்டிக்காட்டி எந்த செயல்பாடு தானாகவே மனதில் ஆராய்ச்சி நோக்கி வர வேண்டும் போதெல்லாம் நீங்கள் ஒரு விளையாட்டை செய்ய விரும்புகிறீர்கள் ஒரு விளையாட்டை செய்ய விரும்புகிறீர்கள் நீங்கள் ஜாக் வேண்டும் நீங்கள் நடக்க வேண்டும் நீங்கள் டென்னிஸ் விளையாட வேண்டும் ஒரு படம் பார்க்க வேண்டும் அது நன்றாக இருக்கிறது ஆனால் திசைகாட்டி விட்டுச் சிதறாமல் போய்விடும் வடக்கு ஐந்து வருடங்களுக்குள் நான் செய்ய வேண்டியது 10 ஆண்டுகளுக்கு நான் சரியா செய்ய வேண்டும் என்று மனதில் தொடர வேண்டும் ஆராய்ச்சியில் வெற்றி மிகவும் கடினமாக உள்ளது வெற்றிகரமான அல்லது இல்லையா என்பதை மற்றவர்கள் சொல்ல வேண்டும் நாம் பேசுவதை நிறுத்தக்கூடாது நீங்கள் வெற்றிகரமாக இல்லையா என்பதை முடிவு செய்யும் நாம் வெளியேற வேண்டும் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை அனுபவிக்க வேண்டும் அது மிகவும் முக்கியம் எனவே எந்த ஆராய்ச்சி இறுதி இலக்கு அந்த இறவாத நிலையை பெற உள்ளது அனைவருக்கும் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் நான் இன்னொரு பிரண்ட்ட் ஆகமா இது மிகவும் சந்தேகமானது நீங்கள் ஆகிவிட முடியாது ஆனால் குறைந்த பட்சம் இலக்கு இருக்கிறது ப்ரண்ட்டல் பற்றி அவர்கள் பேசுவதைப்போல எல்லோரும் என்னைப் பற்றி பேசலாமா 1905 ப்ராண்டுல் எல்லைக் கோட்பாடு 2016 மற்றும் எந்த ப்ராசசர் பிறந்திடல்ஸ் பௌண்டரி லேலயர் தியரி Prandtls Boundary Layer Theoryகும் செல்கிறது நீங்கள் என்ன செய்வதென்று தெரியவில்லை நாம் ஒரு சதவிகிதம் அல்லது அரை சதவிகிதத்திற்கு கூட வரக்கூடாது ஆனால் உங்களுக்குள்ளேயே நான் அடுத்த ப்ரண்ட்டல் ஆக முடியுமா அந்த இலக்கை அடைவது நல்லது சரி என்று அழியாத நிலை அடைய வேண்டும் நீங்கள் அதை அனந்தமாக அழைக்கிறீர்கள் ஸ்லைடு டைம் 2735 ஐ பார்க்கவும் வீட்டு செய்தியை எடுத்துக் கொள்ளுங்கள் சிக்கல்களை உருவாக்கிய அதே சிந்தனையால் சிக்கல்களை தீர்க்க முடியாது எனவே நீங்கள் பிரச்சினைகளை தீர்க்க சிந்தனை அதிக அளவில் தேவைப்படுகிறது மிக்க நன்றி